பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் இன்றைய தொகுதியில் காலவரிசை பற்றி விவாதிப்போம் இது சொற்களஞ்சிய தகவல்தொடர்பு சூழலின் கால ஆய்வு காலவரிசை என்பது தகவல்தொடர்புகளின் சொற்களற்ற அம்சங்களின் துணைப்பிரிவாகும் இது இந்த துறையில் ஆய்வுகள் விரிவடைந்தவுடன் வெளிப்பட்டுள்ளது வழக்கமாக நேரம் என்பது ஒரு சுருக்கக் கருத்தாகக் கருதப்படுகிறது இந்தச் சூழலில்தான் மொழியியல் ரீதியாக இந்த யோசனைக்கு நாங்கள் பதிலளித்துள்ளோம் எடுத்துக்காட்டாக வெவ்வேறு நேரம் மற்றும் எவ்வாறாயினும் தகவல்தொடர்புகளின் சொற்களற்ற அம்சங்களின் ஆய்வுகள் அவர்களின் முன்னோக்கை விரிவுபடுத்தத் தொடங்கியுள்ள சொற்றொடர்களில் இதைக் குறிக்கிறோம் தரமான நேரம் அல்லது நேரம் மற்றும் அலை யாருக்காகவும் காத்திருக்காது நிலையில் நிறுவன நடத்தை வணிக தொடர்பு மற்றும் ஒரு மானுடவியல் மக்கள் போன்ற துறைகளில் குறிப்பிட்ட சூழல்களில் நேரத்தின் பரிமாணங்களைப் படிக்கத் தொடங்கினர் வெவ்வேறு பணி கலாச்சாரங்களில் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களில் உள்ளவர்கள் தங்கள் உரையாடல்களில் மற்றவர்களுடனான தொடர்புகளிலும் மற்றவர்களுடனான உறவுகளிலும் நேரத்தை எவ்வாறு உணர்கிறார்கள் மற்றும் கட்டமைக்கிறார்கள் என்பதைப் பொறுத்தது தகவல்தொடர்பு பகுதியில் மக்கள் எவ்வாறு வெவ்வேறு வழிகளில் பதிலளிக்கிறார்கள் என்பதையும் அதன் மூலம் அவர்கள் எந்த வகையான சொற்களற்ற செய்திகளுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் படிக்கிறோம் காலத்தின் சூழலில் உள்ள நமது மதிப்புகள் நமது அணுகுமுறைகளிலும் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் பிற அம்சங்களிலும் பிரதிபலிக்கின்றன நாம் எப்படி நம் நேரத்தை செலவிடுகிறோம் அதை வீணாக்குகிறோமா விஷயங்களை ஒத்திவைத்துக்கொண்டே இருக்கிறோமா நேரத்தை அதிகபட்சமாக பயன்படுத்த முடியுமா என்பதன் அடிப்படையில் இவை புரிந்துக் கொள்ளப்படலாம் நிச்சயமாக நேரத்தைப் பற்றிய நமது புரிதலுக்கு நாம் பதிலளிக்கும் மற்றும் மதிப்பீடு செய்யும் விதத்தில் தனிப்பட்ட வேறுபாடுகள் உள்ளன அதே நேரத்தில் என் சியின் இந்த அம்சத்தில் கலாச்சார தாக்கமும் மதிப்புமிக்கது என்பதைக் காண்கிறோம் மனிதர்களாகிய நமக்கு ஒரு சிக்கலான தற்காலிக அடையாளம் உள்ளது இது தனிப்பட்ட மற்றும் சமூக கலாச்சார மற்றும் தொழில்முறை மட்டங்களில் வெவ்வேறு நிலைகளில் கட்டப்பட்டுள்ளது எல்லா வகையான வாய்மொழி செய்திகளும் சொற்களற்ற செய்திகளும் அவற்றின் தற்காலிக தன்மைகளைக் கொண்டுள்ளன அவை தொடக்கத்தில் ஒரு புள்ளியும் அவை முடிவடையும்போது ஒரு புள்ளியும் உள்ளன அந்த இடத்திற்கு முன்பே ஏதோ நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்குப் பிறகு வேறு ஏதாவது நடக்கும் எனவே எங்கள் தொடர்பு காலத்தின் சூழலில் அல்லது தகவல்தொடர்புகளின் சொற்களற்ற அம்சங்களின் பெரிய நிகழ்வுகளின் சூழலில் சூழலுக்கு வெளியே இல்லை உணர்ச்சி ரீதியான புரிதல்கள் மற்றும் அர்த்தங்களுடன் எங்கள் தொழில்முறை தொடர்புகளைப் படிப்பதற்கான காலவரிசை மிகவும் மாறும் வழியைக் கேட்கிறது காலவரிசை பற்றிய ஆய்வுகள் சரியான நேரத்தில் இடைநிலை இலக்கியங்களிலிருந்து உருவாகியுள்ளன மேலும் அவை உயிரியல் அல்லது சமூகவியல் உளவியல் மற்றும் மானுடவியல் ஆகிய பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சியாளர்களால் ஆதரிக்கப்பட்டுள்ளன மக்கள் எப்போதுமே வெவ்வேறு வழிகளில் நேர ஆய்வுகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் காலவரிசை என்ற சொல்லைப் பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன்பு அல்லது வணிக மற்றும் தொழில்முறை தகவல்தொடர்பு துறையில் இந்த புரிதல்களைப் பயன்படுத்துவதற்கு முன்பே பல அறிஞர்கள் தங்கள் பங்களிப்பை ஒப்புக் கொள்ள பட்டியலிடப்பட வேண்டும் நவீன கண்ணோட்டத்தில் இந்த யோசனை முதலில் ஈ ராபர்ட்க்லே என்பவரால் உருவாக்கப்பட்டது அவர் E R Clay என்று நன்கு அறியப்பட்டவர் அதே யோசனையை வில்லியம்ஜேம்ஸும் William James முன்னோக்கி கொண்டு சென்றோம் அவரது சொற்றொடரின் பயன்பாட்டிற்காக முதன்மையாக அங்கீகரிக்கப்பட்ட இலக்கியம் அவரது படைப்புகளில் நனவு நுட்பத்தின் நீரோடை 'stream of consciousness technique' ஆகும் இந்த யோசனையை ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் George Herbert Mead முன்னெடுத்துச் சென்றார் மேலும் மனித செயல்கள் மற்றும் நிகழ்காலம் பற்றிய ஆய்வின் இந்த முன்னணி டெவலப்பர்கள் இந்த நேரத்தை வெளிப்புற கடிகார நேரத்தால் மட்டுமே நிர்வகிக்கவில்லை என்ற இந்த யோசனைக்கு எங்களை எச்சரித்தனர் வில்லியம் ஜேம்ஸ் காலத்தின் உள் பரிமாணமும் இருப்பதாக அவர் பரிந்துரைத்தார் அதை அவர் டூரி என்று அழைத்தார் இந்த கட்டத்தில் நாம் ஒப்புக் கொள்ள வேண்டிய மற்றொரு தத்துவஞானி ஹரோல்ட் இன்னிஸ் Harold Innis பிரபல கனேடிய தகவல்தொடர்பு நிபுணர்தனது புகழ்பெற்ற Changing Concepts of Time 1952 ஆம் ஆண்டில் புத்தகத்தைவெளியிட்டார் அவர் காலத்தின் தாக்கத்தையும் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கான இடத்தையும் ஆய்வு செய்தார் ஹரோல்ட் இன்னிஸின் கருத்துக்கள் மார்ஷல் மெக்லூஹனால் மேலும் வளப்படுத்தப்பட்டன அவர் பல படைப்புகளில் நேரம் மற்றும் மனித தொடர்பு பற்றி விவாதித்தார் உலகளாவிய கிராமம் என்ற சொல்லை அவரது படைப்புகளில் அறிமுகப்படுத்தியதற்காக மெக்லூஹனை நாங்கள் முதன்மையாக அறிவோம் ஆனால் அவர் காலத்தின் கருத்தைப் பற்றியும் பேசியுள்ளார் 1952 ஆம் ஆண்டில் ஹரோல்ட் இன்னிஸ் தனது புத்தகத்தை வெளியிட்ட அதே ஆண்டில்எட்வர்ட்டிஹால் தனதுபுத்தகத்தையும் வெளியிட்டார் மாற்றத்தின் செயல்முறை ஹால் அடுத்த நான்கு தசாப்தங்களில் நேரம் மற்றும் சமூக கலாச்சார உறவுகள் பற்றி அவ்வப்போது எழுத வேண்டும் அவருடைய கருத்துக்கள் மற்ற ஆராய்ச்சியாளர்களை இதேபோன்ற ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்குவித்தன உண்மையான கால ஃக்ரோனேமிக்ஸ் பெர்னாண்டோ பொயடோஸ் ஒரு கனடிய மொழியியலாளரால் உருவாக்கப்பட்டது பேச்சாளர் நடிகரின் தகவல்தொடர்பு அமைப்பைக் கையாள்வதில் போயடோஸ் சுருக்கமாக கருத்தாக்கங்கள் மற்றும் காலத்தை கையாளுதல் ஆகியவை சமூக தொடர்புகளின் ஒரு உயிரியல் உளவியல் மற்றும் கலாச்சார கூறுகளாகக் கருதப்படுகின்றன உள்ள மொழிசார்ந்த மாற்றீடுகள் பற்றிய குறுக்கு கலாச்சார ஆய்வில் அவர் இந்த யோசனையை அறிமுகப்படுத்தினார் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷனில் 1975ஆண்டில் வெளியிடப்பட்டது தகவல்தொடர்புகளில் காலவரிசைப்படி குறிப்பிடத்தக்க அம்சங்களுக்கான எடுத்துக்காட்டுகளாக சாதாரண சமூக வருகைகள் மறுமொழி தாமதம் ஆகியவற்றில் குறுக்கு கலாச்சார வேறுபாடுகளை அவர் சேர்த்துக் கொண்டார் வெவ்வேறு கலாச்சார குழுக்களிடையே ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அல்லது உதாரணமாக ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் கலாச்சார காலவரிசைகளின் ஒரு பகுதியாக உரையாடல் மனங்களையும் இடைநிறுத்தங்களையும் அவர் கவனித்தார் இந்த அவதானிப்புகளைத் தொடர்ந்து ஆண்டி லக்கிங் மற்றும் தீஸ் ஃபைஃபர் கூறுகையில் தற்காலிக அனுபவம் எதையாவது மாற்றுவதைப் பொறுத்தது என்பதால் காலவரிசை என்பது ஒரு வகையான இணை மொழி அல்லது சூப்பர் பிரிவு அம்சமாக கருதப்படுகிறது டாம் புருனோ 1974 இல் நேரம் மற்றும் சொற்களற்ற தொடர்பு பற்றிய முதல் கட்டுரையை உருவாக்கினார் மேலும் அவர் காலவரிசைகளை வரையறுக்க முயன்றார் மற்றும் 1977 இல் அதன் குணாதிசயங்களை கோடிட்டுக் காட்டினார் ஆகவே 1970 களின் இந்த தசாப்தத்தில் தான் அதிகபட்ச புரிதல் காலவரிசைகளின் தாக்கம் பல்வேறு ஆராய்ச்சி அறிஞர்களால் பேசப்பட்டது இந்த ஆரம்பகால படைப்புகளிலிருந்து தொழில்முறை தொடர்புத் துறையில் காலவரிசைகளின் முக்கியத்துவத்தைப் பற்றி பல படைப்புகள் மற்றும் வர்ணனைகள் வெளிவந்துள்ளன எட்வர்ட் டி ஹாலின் கண்டுபிடிப்புகளில் இந்த கருத்து குறித்த எனது ஆரம்ப விவாதங்களை அடிப்படையாகக் கொண்டுள்ளேன் அவர் மூன்று நேர அமைப்புகளை அங்கீகரித்து அவற்றை தொழில்நுட்ப முறையான மற்றும் முறைசாரா என்று பெயரிட்டுள்ளார் அவரைப் பொறுத்தவரை தொழில்நுட்ப நேரம் என்பது நேரத்தின் விஞ்ஞான அளவீடு ஆகும் இது நேரத்தை வெவ்வேறு இயந்திர சாதனங்கள் கடிகாரம் மற்றும் கைக்கடிகாரங்கள் முக்கியமாக நேரத்தை வைத்திருக்க பயன்படும் நேரத்தை துல்லியமாக வைத்திருப்பதன் மூலம் தொடர்புடையது எனவே முறையான நேரம் என்பது நமது சமூக நிலைமையின் அடிப்படையில் நாம் கற்றுக் கொள்ளும் நேரம் ஒரு West and Turner அமெரிக்காவின் உதாரணத்தை மேற்கோள் காட்டி அமெரிக்க சமூகம் கடிகாரம் மற்றும் காலெண்டரால் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பதைப் பற்றி பேசியுள்ளனர் பிற்பகல் 1 மணி ஆகும்போது இது பொதுவாக வேலை செய்ய வேண்டிய நேரம் என்றும் அதிகாலை 1 மணி இருக்கும்போது அது பொதுவாக தூங்க வேண்டிய நேரம் என்றும் மக்கள் சிந்திக்க சமூக நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நமது சமகால கலாச்சாரங்களில் நம்முடைய நேர ஏற்பாடு பரவலாக சரி செய்யப்பட்டது மற்றும் முறையானது என்பதைக் காண்கிறோம் எனவே பெரும்பான்மையான மக்கள் பணியிடத்திலும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதேபோன்ற முறைகளைப் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்வது முறைசாரா நேரம் என்பது தனிப்பட்ட மட்டத்தில் நேரத்தைப் பற்றிய நமது புரிதல் ஹால் அதற்குள் மூன்று வெவ்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது இவை காலம் காலம் தவறாமை மற்றும் செயல்பாடு காலம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு முறையாக ஒதுக்கப்பட்ட நேரத்துடன் தொடர்புடையது எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரலுக்கான ஒரு கூட்டத்தில் நாங்கள் 40 நிமிடங்கள் ஒதுக்கியிருக்கலாம் அதே நேரத்தில் சில கலாச்சாரங்களில் சில நேரங்களில் எங்கள் மதிப்பீடுகள் பொதுவாக துல்லியமற்றதாக இருக்கலாம் சில கலாச்சாரங்களில் இந்த மதிப்பீடுகள் முடிந்தவரை துல்லியத்துடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பின்னர் பார்ப்போம் அதே நேரத்தில் தனிப்பட்ட வரையறைகளும் உள்ளன நான் 2 நிமிடங்களுக்குள் இருப்பேன் என்று நான் சொன்னால் இந்த 2 நிமிடங்களால் நான் சொல்வது 1 மணிநேரம் அல்லது சரியாக 2 நிமிடங்கள் அல்லது 15 முதல் 20 நிமிடங்கள் வரை இருக்கும் முறைசாரா நேரத்துடன் ஹால் தொடர்புடைய மற்றொரு அம்சம் காலம் தவறாமை இது அடிப்படையில் நாம் நேரத்தை வைத்திருக்கும் வழியுடன் தொடர்புடையது குறிப்பிட்ட நேரத்தில் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு வரும்போது நாம் வழக்கமாக சரியான நேரத்தில் கருதப்படுகிறோம் அதே நேரத்தில் கலாச்சார சங்கடங்களும் உள்ளன உதாரணமாக சில கலாச்சாரங்களில் நேரமின்மை என்பது ஒரு மதிப்பு அல்ல ஏனெனில் தாமதமாக வருவது பெரும்பாலும் நமது நிலை மற்றும் அதிகாரத்தின் உணர்வுகளுடன் தொடர்புடையது செயல்பாடு என்பது மற்றொரு காலவரிசை மதிப்பாகும் இது எங்கள் பயன்பாடு மற்றும் நேரத்தை நிர்வகிப்பது ஒரு கலாச்சார முறையிலும் வரையறுக்கப்படுகிறது எங்கள் நேரக் கருத்தாக்கத்துடன் தொடர்புடைய பிற அம்சங்கள் காத்திருக்க விருப்பம் நேரத்தை நாங்கள் பராமரித்த விதம் எங்கள் தொடர்புகளின் போது மற்றும் நேரத்தின் நேரத்தைப் பயன்படுத்துதல் போன்றவை நமது பிரதிபலிப்பாகும் நிலை மற்றும் சக்தி விளையாட்டின் ஒரு பகுதி நாம் நேரத்தைப் பார்க்கும் விதம் அதனுடன் நம் தொடர்பைப் பேணுகிறோம் அதை நாம் மதிக்கும் விதம் வாழ்க்கை முறையை பாதிக்கிறது இது எங்கள் சொந்த வேலை கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாகும் அதே போல் ஒரு பெரிய அளவில் இது ஒரு நிறுவனத்தின் பணி கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக மாறும் இது எங்கள் தொடர்பு மற்றும் தொழில்முறை உறவுகளையும் நீண்ட காலத்திற்கு பாதிக்கிறது நமது சமூக அழுத்தங்களைப் பொருத்தவரை நேரம் ஒரு எண்கணித பண்புகளாக இருக்கக்கூடும் என்பதையும் ஹால் சுட்டிக்காட்டியுள்ளார் நேரத்தை புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்த நாங்கள் ஊக்குவிக்கப்படுகிறோம் அதே நேரத்தில் அதைப் பற்றி அதிகம் கவலைப்படாமல் இருக்கவும் எச்சரிக்கப்படுவோம் வெவ்வேறு கலாச்சாரங்கள் காலத்தின் செயல்பாட்டைப் புரிந்துகொள்ளும் விதத்தை பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள முடியும் ஹால் நேரத்தை ஒரு மொழியாகவும் கலாச்சாரங்கள் வழியாக இயங்கும் ஒரு நூலாகவும் கருதினார் அவரது கருத்தில் இது ஒரு அமைப்பாளராக செயல்படுகிறது அதே நேரத்தில் இது ஒரு செய்தி அமைப்பாகவும் செயல்படுகிறது இது மக்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு நடந்துகொள்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் மக்கள் மதிப்பிடும் விஷயங்களைப் பற்றியும் இது நமக்குக் கூறுகிறது காலத்தின் மனித கருத்தைப் பொருத்தவரை ஹால் ஒரு வரலாற்று முன்னோக்கை எடுத்துள்ளார் பருவத்தின் மாற்றங்களுடன் தொடர்புடைய நாட்களின் மாற்றங்கள் வெவ்வேறு பயிர்களின் வருடாந்திர சுழற்சிகள் போன்றவற்றுடன் இயற்கையான தாளங்களுக்கு பதிலளிக்க நாம் கற்றுக் கொள்ளும் விதத்தில் இருந்து நமது நேர உணர்வு வெளிப்பட்டுள்ளது என்று அவர் அறிவுறுத்துகிறார் காலத்தின் மறைக்கப்பட்ட பரிமாணங்கள் மிகவும் சிக்கலானதாக இருந்தாலும் அடிப்படை நேர அமைப்புகள் மோனோ குரோனிக் அல்லது பாலிக்ரோனிக் நோக்குநிலைகளைக் கொண்டிருப்பதாகக் கூறலாம் எங்கள் கலாச்சாரங்களில் பெரும்பாலானவை monochronic or polychronic என்று Hall பரிந்துரைக்கிறார் ஏறக்குறைய துருவமுனைப்புள்ள இந்த வடிவங்கள் எல்லா கலாச்சாரங்களுக்கும் கடுமையாகப் பயன்படுத்த முடியாது என்றாலும் கொடுக்கப்பட்ட கலாச்சாரம் இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடும் மேலும் அதை நோக்கி அதிக சாய்வாக இருக்கும் இருப்பினும் கலாச்சார மற்றும் இன வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் நேரத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட விருப்பம் அல்லது நோக்குநிலையை நோக்கி சாய்ந்திருக்கலாம் ஆனால் அந்த கலாச்சாரத்திற்குள் சில சிறிய குழுக்களை நாம் காணலாம் இனக்குழுக்கள் அல்லது துணை கலாச்சார குழுக்கள் வேறு விதத்தில் அப்புறப்படுத்தப்பட்டு காலத்துடன் வேறுபட்ட தொடர்பைத் தக்க வைத்துக் கொண்டுள்ளன பொது மண்டபத்தில் வடக்கு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க கலாச்சாரங்கள் மோனோ குரோனிக் என்றும் மத்திய தரைக்கடல் கலாச்சாரங்கள் பாலிக்ரோனிக் என்றும் கூறுகின்றன ஆகவே காலத்தின் மோனோ குரோனிக் மற்றும் பாலிக்ரோனிக் நோக்குநிலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை நாம் எவ்வாறு பார்ப்போம் நேரத்தைப் பற்றிய ஒரு ஒற்றை புரிதல் நேரியல் மற்றும் அதை ஒப்பிடும்போது நமது கடிகாரத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ஒரு பாலிக்ரோனிக் கலாச்சாரம் ஒரு நேரியல் அல்லாத ஒன்றாகும் மேலும் இது நேரத்தை நோக்கியே உள்ளது நேரத்தை வைத்திருப்பதற்கான யோசனையின் அடிப்படையில் இது உறவுகளை விரும்புகிறது மோனோக்ரோனிக் கலாச்சாரம் ஒரு பாலிக்ரோனிக் தொடர்பாக ஒரு குறுகிய கால நோக்குநிலையைக் கொண்டுள்ளது இது ஒரு நீண்ட கால நோக்குநிலையாகும் அதேசமயம் மோனோ குரோனிக் கலாச்சாரம் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தைக் கொண்டிருப்பதைப் புரிந்துகொள்வதை நாம் காண்கிறோம் இந்த இரண்டு நோக்குநிலைகளுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு மெக்கூல் அழகாக சுருக்கமாகக் கூறியது ஒரே வண்ண கலாச்சாரங்கள் முதன்மையாக கடிகார நேரத்தை அடிப்படையாகக் கொண்டவை அதே சமயம் பாலிக்ரோனிக் கலாச்சாரங்கள் பொதுவாக மக்கள் நேரத்தை அடிப்படையாகக் கொண்டவை இது இருவருக்கும் இடையிலான மிக முக்கியமான வேறுபாடு இந்த அன்றாட நடவடிக்கைகளிலும் மக்கள் பிரதிபலிக்கும்போது நாம் நேரத்தை மதிக்கும் வழியை நோக்கிய இந்த கலாச்சார நோக்குநிலைகள் ஒரு மோனோ குரோனிக் நோக்குநிலையைக் கொண்ட ஒரு கலாச்சாரம் நம்முடைய நேரியல் பொருள்களைக் கருதுகிறது மேலும் இது ஒரு தொடர்ச்சியான வடிவத்தில் விஷயங்களை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது ஒரு விஷயம் மற்றொன்றைப் பின்பற்ற வேண்டும் மற்றும் A எப்போதும் B க்கு முன்னதாக இருக்க வேண்டும் மற்றும் B பணி தொடங்குவதற்கு முன்பு A முடிவடைய வேண்டும் எனவே மோனோ குரோனிக் கலாச்சாரங்கள் அந்த கருவிகள் மற்றும் அமைப்புகளை மதிப்பிடுகின்றன அவை கவனத்தை அதிகரிக்கின்றன மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்த உதவுகின்றன அவர்கள் நேரத்தை பணமாக மதிப்பிட வேண்டும் அது கட்டமைக்கப்பட வேண்டும் எனவே அவர்களின் கலாச்சாரம் மற்றும் எனவே இந்த மோனோ குரோனிக் கலாச்சாரங்களில் உள்ள வேலை கலாச்சாரங்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட அட்டவணைகளால் நிர்வகிக்கப்படுகின்றன இந்த கலாச்சாரங்களில் கவனம் எப்படியாவது தாவர தொடர்புகளின் போது கவனச்சிதறல்களைக் குறைப்பதாகும் மேலும் அவை எப்போதும் முடிந்தவரை நேரத்தை மிச்சப்படுத்த முயற்சிக்கின்றன இந்த நோக்குநிலையுடன் தொடர்புபடுத்தக்கூடிய சொற்கள் அல்லாத தடயங்கள் சில போக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவை தனிப்பட்ட முறையில் காட்சிப்படுத்தப்படுகின்றன மேலும் இது கலாச்சாரங்கள் மீது எடுத்துக்காட்டாக முன்னரே திட்டமிடுவதற்கான திறன் மற்றும் போக்கு விஷயங்களை திட்டமிட கூட்டங்களைத் திட்டமிடுவது போன்றவை எனவே பகலில் எந்த தெளிவும் இல்லை ஒரு மதிப்பாக சரியான நேரத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விஷயங்களை நிகழ்ச்சி நிரலின் மூலம் தள்ளும் போக்கு உள்ளது இதனால் விஷயங்கள் சரியான நேரத்தில் முடியும் அதே நேரத்தில் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கையாள அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தைச் செய்ய விரும்புகிறார்கள் பொதுவாக ஒரு மோனோ குரோனிக் நோக்குநிலையுடன் தொடர்புடைய நாடுகள் வடக்கு ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகளாகும் ஸ்காண்டிநேவிய நாடுகளான ஜெர்மனி அமெரிக்கா மற்றும் ஜப்பான் வடக்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் கலாச்சாரங்களில் உள்ள ஒற்றை நிற உணர்வுகள் மற்றும் விருப்பத்தேர்வுகள் இயற்கையானவை அல்ல அவை சமூக மற்றும் கலாச்சார விழுமியங்களைக் கற்றுக் கொண்டவை அதே நேரத்தில் அவை தன்னிச்சையாக நடக்கும் என்பதையும் ஹால் சுட்டிக்காட்டியுள்ளார் 1760 முதல் 1820 வரையிலான காலப்பகுதியில் ஏற்பட்ட தொழில்துறை புரட்சியின் ஆரம்ப நாட்களில் இந்த அணுகுமுறையின் வளர்ச்சியை அவர் கண்டறிந்துள்ளார் மேலும் சிலர் இதை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் 1840 வரை நீட்டித்துள்ளனர் தொழிற்சாலை வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உழைப்பைப் புகாரளிக்க வேண்டும் மேலும் நியமிக்கப்பட்ட மணிநேரம் எப்போதும் வெவ்வேறு வகையான மணிகள் அல்லது விசில் போன்றவற்றைப் பயன்படுத்தி அறிவிக்கப்படும் தொழில்துறை புரட்சியைத் தக்கவைத்துக்கொள்வதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் இந்த நேரமின்மை அவசியமாக இருந்தது படிப்படியாக இந்த அணுகுமுறைகள் இந்த கலாச்சாரங்களுக்குள் நுழைந்தன ஆகவே ஒரே வண்ண கலாச்சாரங்கள் காலக்கெடுவால் விஷயங்களை முடிப்பதற்கான பணிகளின் அட்டவணைகளில் ஒரு முக்கிய மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே ஹால் சொல்லும் அளவிற்கு சென்றுவிட்டார் அமெரிக்க வணிக உலகில் அட்டவணை புனிதமானது மற்றும் நேரம் உறுதியானது மோனோ குரோனிக் அணுகுமுறைக்கான எங்கள் விருப்பம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே எடுக்க ஊக்குவிப்பதால் அதை நிர்வகிக்கும் நபர்கள் குறுக்கிட விரும்புவதில்லை மேலும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அட்டவணையை திடீரென மாற்ற விரும்புவதில்லை ஹால் தனது கருத்தில் குறிப்பிட்ட சில தடைகளை சுட்டிக்காட்ட முடிந்தது காலத்தைப் பற்றிய இந்த கருத்து மக்களை ஒருவருக்கொருவர் முத்திரையிடுகிறது இதன் விளைவாக மற்றவர்களின் செலவில் சில உறவுகளை தீவிரப்படுத்துகிறது என்று அவர் கூறுகிறார் இந்த நேர விருப்பம் ஒரு அறையைப் போன்றது அதில் சிலர் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்றவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறார்கள் கால அட்டவணையை அப்படியே வைத்திருப்பதற்கான விறைப்பு மற்றும் கவனம் காலத்தின் சூழலில் ஒத்த மதிப்பு முறைக்கு குழுசேராதவர்கள் அடிப்படையில் திறமையற்றவர்கள் மற்றும் நம்பமுடியாதவர்கள் அதே நேரத்தில் அவர்கள் அவமரியாதைக்குரியவர்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள் பெரும்பாலான மேற்கத்திய கலாச்சாரங்கள் காலத்தின் ஒற்றை நிற உணர்வால் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்றாலும் ஹால் உணர்கிறார் இது மனிதர்கள் உருவாகியுள்ள விதத்தின் இயல்பான கவனம் அல்ல அவருடைய கருத்துப்படி இந்த விருப்பம் மனிதகுலத்தின் பல உள்ளார்ந்த தாளங்களை மீறுவதாக தெரிகிறது எவ்வாறாயினும் அவர் நேரத்தைப் பற்றிய வேறுபட்ட கருத்தை விரும்புகிறார் என்று அர்த்தமல்ல இது அவரது பகுப்பாய்வின் ஒரு பகுதி மட்டுமே அதே முறையில் உணரப்பட வேண்டும் இதற்கு மாறாக பாலிக்ரோனிக் நோக்குநிலை ஒரு குறிப்பிட்ட ஃப்ளக்ஸ் மற்றும் நேரியல் அல்லாத தன்மையை ஊக்குவிப்பதைக் காண்கிறோம் இந்த கலாச்சாரங்கள் உறவையும் கணிப்புகளையும் மதிப்பிடுகின்றன அவை நேரத்தை நோக்கிய கடினத்தன்மையை மதிக்கின்றன ஒரு இயந்திர முறையில் அட்டவணையை வைத்திருப்பதை விட இயற்கை நிகழ்ச்சி நிரலை முதலில் முடிப்பதில் எப்போதும் அதிக முக்கியத்துவம் உள்ளது உதாரணமாக இந்த கலாச்சாரத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் நீண்ட காலத்திற்குப் பிறகு தெரு மூலையில் சந்தித்தால் அவர்கள் 10 மணிநேர கடிகாரக் கூட்டத்திற்கு விரைந்து செல்வதைக் காட்டிலும் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதைப் பிடிக்க விரும்புகிறார்கள் சிறிது தாமதம் புரிந்துகொள்ளத்தக்கது இத்தகைய கலாச்சாரங்களில் நமது பணிச்சூழலுக்குள் வரும் சொற்களற்ற குறிப்புகள் கூட்டங்களின் போது நேரமில்லாமல் இருப்பதில் பிரதிபலிக்கின்றன நேரமின்மை என்பது எதிர்மறையான பணி கலாச்சாரத்துடன் தொடர்புடையது அல்ல மாறாக மக்கள் தாமதமாக வந்தால் அது ஒரு குறிப்பிட்ட பச்சாதாபமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் உறவுகளை வளர்ப்பதற்கு கூட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நிகழ்ச்சி நிரலை முடிப்பதில் கவனம் பொதுவாக அங்கு இல்லை இந்த கலாச்சாரங்களில் பல்பணி ஒரு மதிப்பாகக் கருதப்படுவதைக் காண்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட நெகிழ்வுத்தன்மை ஊக்குவிக்கப்படுகிறது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பெரும்பாலான ஆப்பிரிக்க மற்றும் அரபு நாடுகளிலும் சில நாடுகளிலும் தெற்காசியாவின் சில பிரிவுகளிலும் நேரத்தை நோக்கிய ஒரு பாலிக்ரோனிக் நோக்குநிலை பின்பற்றப்படுவதைக் காண்கிறோம் உலகெங்கிலும் உள்ள கிராமப்புற மற்றும் வேளாண்மையான சமூகத்தின் அந்த பிரிவுகளிலும் இது பின்பற்றப்படுகிறது ஏனெனில் அவை பயிர் மற்றும் உற்பத்தி முதலியவற்றின் பெரிய சுழற்சிகளைப் பின்பற்றுகின்றன அதே நேரத்தில் மத நாட்காட்டிகளை கடுமையாக பின்பற்றும் சமூகங்கள் இந்த நோக்குநிலை பொதுவாகக் காணப்படுகின்றன நேரத்தைப் பற்றி ஒரு பாலிக்ரோனிக் புரிதல் நிலவும் அந்த கலாச்சாரங்களில் பல காலவரிசைகள் வழக்கமாக பின்பற்றப்படுகின்றன ஒதுக்கப்பட்ட மணி நேரத்திற்குள் வேறு ஏதேனும் ஒரு காரியத்தைச் செய்ய அவர்கள் விரும்பியதால் காலக்கெடுவை மக்கள் பின்பற்ற முடியாவிட்டால் அது புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த அணுகுமுறையை ஒரு ஒற்றை நிறக் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போக்கு அவற்றை அடிப்படையில் குழப்பமான அல்லது சீரற்றதாகக் கருதுவதாகும் மோனோ குரோனிக் கலாச்சாரங்கள் முதன்மையாக கடிகார கலாச்சாரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவற்றுக்கான நேரம் அளவிடப்படுகிறது மற்றும் அது சாராம்சமானது அங்கு நடைமுறையில் உள்ள நேரமும் இந்த கலாச்சாரங்களில் விரும்பப்படும் துல்லியமும் பல்வேறு நடைமுறைகளிலும் பிரதிபலிக்கிறது எடுத்துக்காட்டாக பொதுப் போக்குவரத்தைப் பொறுத்தவரையில் நேரத்தை வைத்திருப்பது இந்த கலாச்சார விருப்பத்தின் காரணமாகவும் பிரதிபலிக்கிறது வணிக உலகின் சூழலில் சில நேரங்களில் ஒரே மோனோ குரோனிக் கண்ணோட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு பன்முக கலாச்சார அமைப்பில் பின்வாங்கக்கூடும் என்பதைக் காண்கிறோம் ஏனெனில் விசுவாசமான வாடிக்கையாளர் தளத்தை உருவாக்க சில நேரங்களில் பல ஆண்டுகள் ஆகக்கூடும் என்ற எண்ணம் அத்தகைய நபர்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை நேரங்கள்மற்றும் பிற நேரம் தொடர்பான மதிப்புகளுக்கு கலாச்சாரங்கள் பதிலளிக்கும் வெவ்வேறு வழிகள் இந்த வீடியோவில் நன்றாகக் காட்டப்படுகின்றன நேரம் மிகவும் நிலையானது என்று நாம் அனைவரும் நம்புகிறோம் என்று நினைக்கிறேன் ஆனால் உலகெங்கிலும் உள்ள அணுகுமுறைகள் பெரிதும் வேறுபடுகின்றன அதே நேரத்தில் சுவிஸ் ரயில்களில் உங்கள் கைக்கடிகாரத்தை நீங்கள் அமைக்க முடியும் எல்லா கலாச்சாரங்களும் நாள் மற்றும் நிமிடங்களுக்கு மற்ற கலாச்சாரங்களுக்கு நேரத்தை உடைக்காது ஒரு ஜெர்மன் விற்பனை சரியாக பல ஆபிரிக்க நாடுகளில் கதவுகளைத் திறக்க முயற்சிக்கிறோம் இரண்டு கூட்டங்களுக்கு ஒரு நாள் திட்டமிடுகிறோம் அவருக்கு மிகவும் எளிதானது அவர் இருந்த பயணத்தின் முடிவில் ஒரு நாள் வரை அவரது முதல் சந்திப்பு கூட நடக்கவில்லை எனவே அவர் செயல்பட முடியாது என்பதை வலியுறுத்தினார் அவர் செய்ததைப் போலவே தனது புரவலர்களும் நேரத்தைப் பார்ப்பார்கள் என்று தவறாக நினைத்தார் மத்திய கிழக்கு அல்லது தென் அமெரிக்கா போன்ற ஆபிரிக்காவில் அவர்கள் நேரத் தொகுதிகளில் வேலை செய்கிறார்கள் அரை நாள் நிச்சயமாக நிமிடங்களில் இல்லை அந்த நேரத்தில் அவர்களுக்குத் தேவையானதை அடைய முடியும் பின்னர் சரியாக எப்போது குறைந்த முக்கியத்துவம் இல்லை அவர்கள் தங்கள் சொந்த வேகத்தில் செயல்படுவதால் அவை குறைந்த செயல்திறன் அல்லது செயல்திறன் மிக்கவை என்று சொல்வது நீங்கள் நொடிகளில் பணிபுரிந்தால் நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் புரவலர்களிடமிருந்து நிறைய எதிர்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றத்தைப் பெறப் போகிறீர்கள் பின்னர் கலாச்சார முரண்பாடுகள் உள்ளன பிரெஞ்சு சமுதாயத்தில் முழுமையான நேரக்கட்டுப்பாடு மிக உயர்ந்த முன்னுரிமை அல்ல ஆனால் நீங்கள் ஒரு பிரெஞ்சு உணவகத்திற்கு தாமதமாக வந்தால் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் உணவை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதோடு அவர்களின் சமையல் முயற்சிகளுக்கு அவமதிப்புக்கான அறிகுறியாகக் கருதுங்கள் நீங்கள் நல்ல புத்தகங்களைத் திரும்பப் பெற விரும்பினால் பணியாளர்களுக்கு கடுமையான பாராட்டுக்கள் அமெரிக்க வெளிப்பாட்டு நேரம் அமெரிக்காவில் மிகவும் எளிமையாக எடுத்துக் கொள்ளப்படலாம் ஒரு அரட்டை வங்கி சொல்பவர் அதன் கோடுகள் மெதுவாக நகரும் போது வாடிக்கையாளர்கள் பொறுமையிழக்க நேரிடும் மேலும் வரி இருந்தால் நீங்கள் ஒரு காது கேட்பீர்கள் உங்கள் படிவங்களை நேரத்திற்கு முன்பே பூர்த்தி செய்யாததால் காத்திருங்கள் நாம் ஏற்கனவே விவாதித்த மோனோ குரோனிக் மற்றும் பாலிக்ரோனிக் நோக்குநிலைகளின் சில போக்குகள் சரியான நேரத்துடன் தொடர்புடையவை நேரத்தை ஒற்றை நிற நோக்குநிலைகள் சரியானவிரும்புகின்றன இது கிட்டத்தட்ட புனிதமானதாகக் கருதப்படுகிறது எனவே 10 ஓ கடிகார சந்திப்பு என்பது விவாதங்கள் 10 மணிநேர கடிகாரத்தில் தொடங்கப்பட வேண்டும் என்பதாகும் மறுபுறம் பாலிக்ரோனிக் கலாச்சாரங்கள் அதிகமான மக்களை மையமாகக் கொண்டுள்ளன அவர்களுக்கு 10 மணிநேர கடிகாரக் கூட்டம் என்பது 10 மணிநேர கடிகார மக்கள் என்பது அங்கு கூடியிருக்கத் தொடங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்தத் தொடங்குவதாகும் பாலிக்ரோனிக் நோக்குநிலை நேரக்கட்டுப்பாடு பெரும்பாலும் மக்களின் தாளத்திற்கு புறக்கணிக்கப்படுகிறது மற்றும் திட்டங்கள் மற்றும் விநியோக பில்களை முடிப்பதில் உறுதியாக கடைப்பிடிக்கப்படுகிறது ஒரு கடினமான அட்டவணையின்படி சில நேரங்களில் கவனிக்கப்படுவதில்லை இந்த குறிப்பிட்ட வீடியோவில் நேரத்தைப் பற்றிய கலாச்சார வேறுபாடுகள் விவாதிக்கப்படுகின்றன ஒவ்வொரு கலாச்சாரமும் தனது நட்பின் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் நேரத்தைப் பற்றிய தனது சொந்த உணர்வையும் ஒரு தனி வெளிச்சத்தில் நேரத்தைப் பற்றிய உணர்வையும் கொண்டுள்ளது சில நாடுகளில் மக்கள் அரபு மக்களைப் போன்ற தங்கள் குடும்பங்களுடன் வலுவான உறவை உருவாக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் அல்லது மற்றவர்கள் முக்கியமாக ஜப்பானியர்களைப் போலவே தங்கள் வாழ்க்கைக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் அமெரிக்கர் எனது நேரம் அரபு கால அட்டவணைகளுக்கு அடிபணிந்த அணுகுமுறையைப் பற்றி அவதூறாகப் பேசுகிறது உடனடி இருந்தால் மட்டுமே இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தும் மேற்கு ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் ஒரு நேரியல் பார்வையாக சில நேரம் நேரம் ஒரு தொடக்கமாகவும் முடிவாகவும் மேற்கத்திய கலாச்சாரங்கள் எங்கள் வணிகத்தின் முடிவை எடுக்கும்போது மற்ற கலாச்சாரங்களுடன் ஒப்பிடும்போது இந்த கலாச்சாரம் வேகமானதாக இருக்கும் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் வரும்போது அதை இறுதியாகக் காண்பார்கள் அவர்கள் மறுபரிசீலனை செய்யவோ அல்லது ஒப்பந்தத்தை மட்டும் செய்யவோ இல்லை அவர்கள் தங்களால் முடிந்த நேரத்தில் முடிந்தவரை செய்ய விரும்புகிறார்கள் கருதும்நேரத்தை நெகிழ்வான பார்வையாகக்அரபு நாடுகள் ஒரு சந்திப்புக்கு வழிநடத்தப்படுவது அல்லது வணிகத்தில் இறங்க நீண்ட காலத்தைச் சரிபார்ப்பது பெரும்பாலான அரபு நாடுகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறை நெகிழ்வான நேர கலாச்சாரங்களுக்கு அட்டவணைகளை விட மனித உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மக்கள் கவனத்தை ஈர்க்கும் உறவுகள் அல்லது தேவையான வளர்ப்பு நேரம் ஒரு அகநிலை பொருளாக மாறும் போது அங்கு கையாளலாம் அல்லது நீட்டலாம் ஒரு தன்னிச்சையான கால அட்டவணையின் பொருட்டு கூட்டங்கள் விரைந்துகுறைக்கப்படவோ மாட்டாது நேரம் என்பது ஒரு திறந்த முடிவான வள தகவல் தொடர்பு ஒரு கடிகாரத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை ஆசியாவில் மக்கள் நேரத்தை ஒரு சுழற்சி பார்வை என்று கருதுகின்றனர் ஷின் கலாச்சாரம் ஒரு கருத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறது வாழ்க்கை செயல்முறை முடிவடையும் போது ஆசிய நாடுகள் மீண்டும் பிறக்கத் தொடங்கும் ஆசிய நாடுகள் மற்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளைவிட மெதுவான வேகத்தில் செய்கிறது உதாரணமாக சீன மக்கள் ஒரு வணிக ஒப்பந்தத்தை ஒரு சந்திப்பைச் செய்யும்போது அவர்கள் எப்போதும் முன்கூட்டியே வந்துவிடுவார்கள் எனவே அவர்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் ஆசிய மக்கள் அங்கு ஒரு முடிவை எடுக்கும்போது வாழ்க்கையில் எப்போதுமே அதிக கவனம் செலுத்துவார்கள் பின்னர் இது ஒரு முடிவாக மறுக்கப்படுகிறது இது ஒரு வழக்கு இல்லையென்றால் இன்னும் சரியான தேர்வாக இருக்கிறதா என்று பாருங்கள் அவர்கள் அதற்கேற்ப சரிசெய்வார்கள் உதாரணமாக ஐரோப்பிய தொழிலதிபர் ஒரு ஒப்பந்தம் செய்ய அல்லதுஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்பினால் சீன வர்த்தகர்களுடன் அவர்கள் விரைவாகச் சமாளிக்க எதிர்பார்க்கிறார்கள் எதிர்காலத்தைப் பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள் அதே நேரத்தில் சீன தொழிலதிபர் எப்போதும் நீண்ட நேரம் தேடுவார் கால தீர்வு மற்றும் பல முறை செய்ய வேண்டிய அனைத்தும் அவர் விரைவாக சந்தித்திருந்தால் மேற்கத்திய கலாச்சாரங்கள் அதை நேரத்தை வீணடிப்பதாகவே பார்க்கும் நேரத்தைப் பற்றிய நமது புரிதலைப் பொருத்தவரை நமது கலாச்சார விருப்பத்தேர்வுகள் மற்றவர்களுடனான நமது உறவில் மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்துடனான நமது உறவிலும் பிரதிபலிக்கின்றன உலகளாவிய வலைத்தளங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ள விதம் இதற்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு ஒரே வண்ணமுடைய பயனர்கள் விரைவான மற்றும் தீர்க்கமான மற்றும் பொதுவாக பணி சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம் மேலும் அவர்கள் வலைத்தளங்களை அதே முறையில் வடிவமைக்கிறார்கள் மறுபுறம் பாலிக்ரோனிக் பயனர்கள் முடிவுகளை விட செயல்முறையை வலியுறுத்துவதையும் நடைமுறை நடைமுறைப்படுத்துதலில் உயர் மட்ட புரிதலைப் பெற விரும்புகிறார்கள் என்பதையும் நாங்கள் காண்கிறோம் வெவ்வேறு கலாச்சாரங்களால் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் விதத்தில் இந்த வேறுபாடு எளிதில் தெரியும் வெவ்வேறு கலாச்சார பின்னணியைச் சேர்ந்தவர்களுடன் நாம் பணியாற்ற வேண்டியிருக்கும் நமது பணி கலாச்சாரங்களின் வேகமாக மாறிவரும் வேகத்தில் வெவ்வேறு கலாச்சாரங்களில் நேரம் எவ்வாறு வித்தியாசமாக உணரப்படுகிறது என்பது குறித்த நமது விழிப்புணர்வு கிட்டத்தட்ட அவசியமாகிவிட்டது சர்வதேச மட்டத்தில் பணிபுரியும் நபர்கள் காலத்தின் வெவ்வேறு வரையறைகள் என்ன மக்கள் அதை எவ்வாறு வித்தியாசமாக தொடர்புபடுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சுவாரஸ்யமான சொல் மனனா மத்திய கிழக்கில் ஒரு ஒத்த உலகம் புக்ரா ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையைக் குறிக்கிறது இதன் பொருள் இன்று செய்ய முடியாதது நாளை செய்யப்படும் எனவே காலத்தின் அடிப்படையில் இந்த பின்னடைவு அணுகுமுறை நமது மதிப்புகள் மற்றும் பிற மக்களுடனான எங்கள் உறவுகளைப் பார்க்கும் ஒரு கலாச்சார அம்சமாகும் மோனோ க்ரோநிக் கலாச்சாரங்களில் நேரம் பிரிக்கப்பட்டு அடையாளம் காணக்கூடிய அலகுகளாக மேலும் பிரிக்கப்படுவதைக் காண்கிறோம் எவ்வாறாயினும் பாலிக்ரோனிக் கலாச்சாரங்களில் நேரம் என்பது கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் மகிழ்ச்சியான கலவையாகும் மேலும் இந்த பகுதிகள் கண்டிப்பாக பிரிக்கப்படவில்லை எனவே நாம் யாருடன் வேலை செய்கிறோமோ நேரத்தை முறையான மற்றும் பணி சார்ந்த பாணியில் பார்க்கிறோமா அல்லது நேரத்தை செலவிட ஒரு வாய்ப்பாக அவர்கள் பார்க்கிறார்களா மற்றும் ஒருவருக்கொருவர் உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில கலாச்சாரங்களில் காலந்தவறாமை நமது சமூக மதிப்பாக கருதப்படுகிறது சில சமூகங்களிலும் சில அமைப்புகளிலும் கீழ்படிந்தவர்கள் நியமனங்களுக்காகக் காத்திருப்பது மிகவும் பொதுவானது இதனால் அவர்கள் முக்கியத்துவத்தையும் அல்லது அவர்களின் உயர்ந்தவர்களின் உயர் பதவியை உள்வாங்க முடியும் அதிகாரமும் கவுரவமும்பெரும்பாலும் தாமதமாக வருவதன் மூலம் காட்டப்படுகின்றன மேலும் இது சில நாடுகளில் ஒரு தந்திரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளின் பணி கலாச்சாரத்தை நாம் குறிப்பிடலாம் எவ்வாறாயினும் மோநோக்ரோனிக்கலாச்சாரத்தின் காலந்தவறாமை எப்போதுமே எதிர்க்கப்படுவதைக் காண்கிறோம் ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு என்னவென்றால் மைக்கேல் ஜாக்சன் 2005 ஆம் ஆண்டில் ஒரு நீதிமன்றத்திற்கு தாமதமாக வந்தபோது நீதிபதியைக் கோபப்படுத்தினார் காலவரையறை என்பது மோனோகிரானிக் கலாச்சாரங்களால் ஒரு மதிப்பாகக் கருதப்படுகிறது மேலும் பல்வேறு துறைகளில் சமூக அல்லது கலாச்சார தலைவர்களுக்கும் அது முக்கியமாக கருதப்படுகிறது சில சர்வதேச சூழ்நிலைகளில் கூட்டத்தின் நேரம் வழங்கப்பட்ட பின்னர் ஒரு நாட்டின் பெயரும் செருகப்பட்டு ஒரு நாட்டின் பெயரைச் செருகுவதைக் குறிக்கிறது என்பது சுவாரஸ்யமானது ஒரு நாட்டின் பெயரைச் செருகுவதன் மூலம் குறிப்பிட்ட நாடு தன்னை எவ்வாறு தொடர்புபடுத்துகிறது என்பதைப் புரிந்துகொள்வது பல்வேறு கலாச்சார பின்னணிகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது அழைப்பைப் பொருத்தவரை திரவமா என்பதைப் புரிந்துகொள்ள அனுமதிக்கிறது மார்ட்டின் மற்றும் சானே ஆகியோரிடமிருந்து நான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் அவர்கள் அழைப்பின் இந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டியுள்ளனர் அங்கு கூட்டம் காலை 9 மணிக்கு "மலேசிய நேரம்" அறிவிக்கப்படுகிறது இப்போது மலேசிய நேரம் சரியான நேரத்தில் ஒரு திரவ பாணியில் நடைமுறையில் இருக்கும் என்பதற்கான அறிகுறியாகும் ஒரே நேர கலாச்சாரங்களில் வேலை நேரம் மற்றும் தனிப்பட்ட நேரங்கள் கண்டிப்பாக பிரிக்கப்படுகின்றன இருப்பினும் பாலிக்ரோனிக் கலாச்சாரங்களில் வேலை நேரம் மற்றும் தனிப்பட்ட நேரம் ஆகியவை கண்டிப்பாக பிரிக்கப்படவில்லை என்பதைக் காண்கிறோம் அவை பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் உள்ளடக்குகின்றன இந்த கலாச்சார அம்சங்கள் வெவ்வேறு அமைப்புகளில் மேலும் பரவுகின்றன அது அவர்களின் பணி கலாச்சாரத்தில் பிரதிபலிக்கிறது எடுத்துக்காட்டாக நிறுவனத்தின் பணிகளுக்கு ஒரு வேலை நாளில் எவ்வளவு நேரம் வழங்கப்படுகிறது சமூகமயமாக்க எவ்வளவு நேரம் வழங்கப்படுகிறது ஒற்றை நிற கலாச்சாரங்களில் பிரிவு பொதுவாக 80 சதவிகிதம் மற்றும் 20 சதவிகிதம் சமூகமானது என்பதைக் காண்கிறோம் மறுபுறம் பாலிக்ரோனிக் நாடுகளில் இது அழகாக இருக்கலாம் என்பதைக் காண்கிறோம் எனவே சர்வதேச சூழ்நிலைகளில் நேரத்தின் பொருத்தமான அர்த்தங்களைப் புரிந்துகொள்வது முக்கியமானது வணிகத்தின் உலகமயமாக்கல் உலகெங்கிலும் காலத்தின் கருத்தை எவ்வாறு குறிப்பாக தனிநபரின் மட்டத்தில் அமைப்பின் மட்டத்தில் பார்க்கிறது என்பதைப் பாதிக்கிறது எனவே நாட்டை விட காலப்போக்கில் கலாச்சார சங்கங்களை பிரதிபலிக்கும் அமைப்பு இது என்பதை நாம் காண்கிறோம் வெவ்வேறு நாடுகளில் அமைந்துள்ள ஒரே நிறுவனத்தின் அலுவலகங்களில் உள்ள வேலை கலாச்சாரங்கள் வெவ்வேறு முறைகளைப் பின்பற்றக்கூடும் என்பது சுவாரஸ்யமானது பாலிக்ரோனிக் அணுகுமுறையால் நிர்வகிக்கப்படும் ஒரு நாட்டில் அமைந்துள்ள மற்றொரு அலுவலகத்துடன் ஒப்பிடுகையில் ஒரே வண்ணமுடைய அணுகுமுறைகளுக்கான விருப்பத்தேர்வுகள் வேறுபட்ட சூழ்நிலையில் செயல்படும் ஒரு நாட்டில் அமைந்துள்ள ஒரு தலைமை அலுவலகம் இந்த வேறுபாடுகள் நேரம் வெவ்வேறு வழிகளில் உணரப்படும் விதம் மற்றும் நமது சமூக மற்றும் கலாச்சார அளவுருக்களால் நாம் எந்த அளவிற்கு நிபந்தனைக்குட்படுத்தப்படுகிறோம் என்பதை எச்சரிக்கிறது அதே சமயம் காலத்துடனான நமது தொடர்புகளைப் பொருத்தவரை வெவ்வேறு கண்ணோட்டங்களுடன் ஒரு பரிவுணர்வுடன் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இந்த வீடியோவின் உதவியுடன் ஒரே வண்ணமுடைய மற்றும் பாலிக்ரோனிக் நபர்களிடையேயான அணுகுமுறையின் வேறுபாடுகளை மேலும் புரிந்து கொள்ள முடியும் இங்கே எங்களிடம் ஜிம்மி இருக்கிறார் அவர் நிறுவப்பட்ட அட்டவணைகளைப் பின்பற்ற விரும்புகிறார் அவற்றை ஒரே வண்ணமுடையதாக அழைக்கிறோம் ஒரே வண்ணமுடைய மக்கள் திட்டங்களையும் காலக்கெடுவையும் கேட்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு பணியில் கவனம் செலுத்த விரும்புகிறார்கள் காலக்கெடுவைச் சந்திக்க கடுமையாக உழைக்க விரும்புகிறார்கள் மேற்கத்திய சமூகத்தில் பொதுவாக பின்பற்றப்படும் நாள்பட்ட கலாச்சாரங்களில் ஒன்றான குறுக்கீடுகளை அவர்கள் பாராட்டுவதில்லை இந்த சூழ்நிலையில் எங்களிடம் பாப் இருக்கிறார் பாப் என்பது நாம் பாலிகிரோனிக் என்று அழைக்கிறோம் பாலிகிரோனிக் மக்கள் அடிக்கடி தாமதமாகி எளிதில் திசைதிருப்பப்பட்டு பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்கிறார்கள் பாப்பைப் பொறுத்தவரை சந்திப்பு அட்டவணையை விரைவாக மாற்றுவது மற்றும் காலக்கெடுவை பூர்த்தி செய்யாதது லத்தீன் அமெரிக்க மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த நடத்தை பொதுவானது ஒரே வண்ணமுடைய மற்றும் பாலிகிரோனிக் மக்கள் குழுக்களாக தொடர்பு கொள்ளும்போது முடிவுகள் வெறுப்பாக இருக்கக்கூடும் பாலிஃபோனிக் மக்கள் காலக்கெடு மற்றும் கால அட்டவணையை எவ்வாறு மதிக்கிறார்கள் என்று தோன்றுவதால் ஒரே வண்ணமுடையவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் சுமுகமாக ஒன்றிணைந்து செயல்பட மோனோடோனிக் உறுப்பினர்கள் நேர உணர்திறன் பணிகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே நேரத்தில் பாலிஃபோனிக் உறுப்பினர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு சூழ்நிலையின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் மாறுபடும் இந்த வீடியோ மிகவும் பொருத்தமாக குறிப்பிடுவது போல நேரம் என்பது ஒரு அளவிடும் கருவி மட்டுமல்ல இது மனித நடத்தையையும் குறிக்கிறது இது எங்கள் கலாச்சார விருப்பங்களையும் குறிக்கிறது இது உறவுகள் மீதான நமது அணுகுமுறைகளையும் குறிக்கிறது வணிகம் மற்றும் பிற தொழில்முறை நடவடிக்கைகள் நேரத்திற்குள் திட்டமிடப்பட்டுள்ளன மேலும் எங்கள் விருப்பங்களைப் பற்றிய மாறுபட்ட புரிதல்களும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு அமெரிக்க நேரம் உண்மையிலேயே பணம் எனவே அது எப்போதும் விலைமதிப்பற்றதாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த சமூகம் அடிப்படையில் இலாப நோக்குடைய சமுதாயமாகும் உதாரணமாக வேறு சில கலாச்சாரங்களில் ஸ்பானிஷ் கலாச்சாரத்திலும் இத்தாலிய மற்றும் அரபு கலாச்சாரங்களிலும் நேரத்தின் பரிசீலனைகள் பொதுவாக மனித உணர்வுகளுக்கு உட்படுத்தப்படுவதைக் காண்கிறோம் சரியான நேரத்தைப் பொருத்தவரை ஒரு பாலிக்ரோனிக் அணுகுமுறையுடன் பிரெஞ்ச் மக்களை தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் நேரத்தைப் பற்றிய நமது புரிதல் எங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை ஒரு சிறந்த வழியில் ஒழுங்கமைக்க உதவுகிறது மேலும் எங்கள் உரையாடலையும் மாற்றியமைக்க உதவுகிறது அதனால்மக்கள் அதை உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும்